வேலை மதிப்பீட்டைப் பற்றி முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்தோம் பின்னர் பயிற்சித் தேவைகளை அடையாளம் காணும் நோக்கத்திற்காக வேலை மதிப்பீடு எவ்வாறு ஒரு முறையாக இருக்கும் என்றும் பார்த்தோம் எந்தவொரு நிறுவனத்திற்கும் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஆண்டு முழுவதும் பயிற்சி அட்டவணையை அவர்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கும் போது பயிற்சித் தேவைகளை எவ்வாறு அடையாளம் காணப்பட வேண்டும் என்று தெரிந்திருக்கவேண்டும் இந்த வகுப்பில் பயிற்சித் தேவைகளை அடையாளம் காண்பதற்கான மற்றொரு முறை பற்றிப் பார்ப்போம் இது செயல்திறன் மதிப்பீட்டிற்காகவும் உதவும் வேலை மதிப்பீடு என்பது ஒரு குறிப்பிட்ட வேலையை மதிப்பீடு செய்வதே தவிர ஒரு நபரை அல்ல என்றும் ஒரு நபரை மதிப்பீடு செய்வது செயல்திறன் மதிப்பீடு என்றும் முந்தைய வகுப்பில் பார்த்தோம் உதாரணமாக கல்வி நிறுவனங்களில் உள்ள பீடங்களைப் பற்றி பார்ப்போமானால் என்னைப் பொறுத்தவரை ஐந்து தூண்கள் உள்ளன அதன் அடிப்படையில் ஆசிரியர்களின் செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படும் அவை கற்பித்தல் பயிற்சி எம்பிபி தொழில்கூடங்களின் இணைப்பு மற்றும் ஆராய்ச்சி பின்னர் திட்டம் மற்றும் ஆலோசனை பின்னர் நிர்வாகம் ஆகியனவாகும் எனவே கற்பித்தல் பயிற்சி ஆராய்ச்சி திட்டம் ஆலோசனை மற்றும் நிர்வாகம் இவை 5 தூண்கள் இந்த குறிப்பிட்ட தூண்களில் ஒரு ஆசிரியரின் பங்களிப்பு என்ன இந்த குறிப்பிட்ட 5 முக்கிய பண்புகளில் பரிமாணங்களின் வேறுபாடு உள்ளது எனவே அந்த பரிமாணங்கள் மதிப்பீடு செய்யப்படும் இப்போது எடுத்துக்காட்டாக செயல்திறன் மதிப்பீடு என்பது என்ன செய்யப்பட வேண்டும் அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் மற்றும் பொதுவான மதிப்பீடுகள் என்ன என்பதை செயல்திறன் மதிப்பீட்டில் நாம் பார்க்கலாம் பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸ் போலவே மதிப்புக்கூட்டலின் சில அம்சங்களும் உள்ளன மொத்த இலக்கு மொத்த மதிப்பெண் அல்லது மொத்த மதிப்புக்கூட்டல் ஆகியவற்றை ஒரு குறிப்பிட்ட ஊழியர் பெற வேண்டும் இல்லை என்றால் அந்த ஊழியர் எதில் இவற்றைப் பெற இயலவில்லை என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும் பணியாளருக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவு நிலை அல்லது குறிப்பிட்ட திறன் நிலை அல்லது ஒரு குறிப்பிட்ட நடத்தை நிலை இல்லாதிருந்தால் செயல்திறன் மதிப்பீட்டின் உதவியுடன் அந்த குறிப்பிட்ட இடைவெளிகளை நாம் அடையாளம் காணலாம் பின்னர் அவருக்கு பயிற்சி அளிக்க முடியும் செயல்திறன் மதிப்பீடு என்றால் என்ன செயல்திறன் மதிப்பீடு என்பது ஊழியர்களை பணியமர்த்தல் மற்றும் பணியமர்த்தல் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதையும் நிர்வாகம் கண்டுபிடிக்கும் ஒரு முறையாகும் நிர்வாகம் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது அடிப்படையில் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது செயல்திறன் மதிப்பீடு ஒரு அச்சுறுத்தல் அல்ல அது வசதி இது ஒரு ஆதரவு அதுதான் இடைவெளிகளை அடையாளம் காண உதவுவது ஒரு ஊழியர் தன்னை எதில் எப்படி மேம்படுத்த முடியும் தான் எங்கு சிறப்பாகச் செயல்பட முடியும் அல்லது முடியாது என்பதை உணர்த்துவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சில பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களின் செயல்திறன் மதிப்பீட்டின் போது பார்த்தால் பரஸ்பர இயக்கத்தில் அதில் ஒரு சிலர் மட்டும் மிகவும் நல்லவர்களாகக் காணப்படுகின்றனர் அப்படியானால் அவர்கள் உள் மற்றும் வெளிப்புற பங்குதாரர்களுடன் மேலும் மேலும் தொடர்புகள் தேவைப்படுமிடத்தில் அத்தகைய வேலைகளை நன்றாய் கவனித்துக்கொள்ள முடியும் செயல்திறன் மதிப்பீடு என்பது வேலை தொடர்பான நடத்தை மற்றும் பணியாளர்களின் திறன் இரண்டையும் மதிப்பிடுவதற்கான முறையான மற்றும் புறநிலை வழியாகும் எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட நபரின் மதிப்பீட்டை செய்யும்போது ஒருபுறம் நடத்தை அம்சத்தையும் அது உருவாக்குகிறது அவரது நடத்தை சிறந்ததாயினும் தேவைப்பட்டால் மோதல் நிர்வாகம் மன அழுத்த மேலாண்மை உணர்ச்சி நுண்ணறிவு வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி பின்னர் ஒரே நேரத்தில் பலவேலைகளைச் செய்யும் திறன் தொழில்நுட்ப வேலைகள் வேலைத் திறன் ஆகியவற்றில் அவருக்கு சில வசதிகள் செய்ய வேண்டியுள்ளது இப்படியாக ஊழியர்களின் தேவையை எங்கு வேண்டுமானாலும் நாம் மேம்படுத்த முடியும் எனவே செயல்திறன் மதிப்பீடு என்பது ஒரு நபரை அந்நிறுவனத்தின் கட்டமைப்பில் எப்படி எங்கு வைக்கப்பட வேண்டும் எப்படி எங்கே அவர் பணியமர்த்தப்பட வேண்டும் அந்த நபருக்கு பயிற்சி தேவைப்படும் இடத்தில் என்னென்ன பயிற்சிகளைக் கொடுக்கலாம் என்பவற்றையெல்லாம் அறிந்துகொள்ள உதவுகிறது எனவே செயல்திறன் மதிப்பீட்டின் வரைவிலக்கணங்களில் ஆளுமைகள் மற்றும் பங்களிப்புகளை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் அனைத்து முறையான நடைமுறைகளும் அடங்கும் இப்போது செயல்திறன் மதிப்பீட்டில் முறையான நடைமுறையின் தேவை என்ன என்பதைப் பார்ப்போம் செயல்திறன் மதிப்பீட்டில் ஒரு குறிப்பிட்ட முறையான வழிமுறையுடன் தேவைகளை அடையாளம் காண வேண்டிய அவசியம் உள்ளது அதை ஊழியர்களிடம் தெரிவிக்கவும் வேண்டும் அது அவர்களுக்கு தங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படும் என்பது தெரிய வழி வகுக்கும் அதன் மூலம் அந்நிறுவனம் அவரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதை அப்பணியாளர் அறிவார் தரப்படுத்தல் நடைமுறைகள் என்ன என்பதையும் அறிவார் அதன்படி அவர் அந்த குறிப்பிட்ட ஆளுமைகளையும் பங்களிப்பையும் உருவாக்குவார் எனவே இது மிகவும் முக்கியமானது அது ஒரு முறையான நடைமுறை யாக இருக்க வேண்டும் இதில் எந்த முறைசாரா நடைமுறை களும் இருக்கக்கூடாது பெரும்பாலும் முறைசாரா நடைமுறைகள் தவறாக வழிநடத்தக்கூடும் அத்துடன் அவை சார்பு மற்றும் தப்பெண்ணங்களுக்கும் வழிவகுத்துவிடும் ஊழியர்கள் குறித்து சரியான மற்றும் புறநிலை முடிவுகளை எடுக்கத் தேவையான தகவல்களைப் பெறுவது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் ஒருவேளை இது ஒரு முறையான நடைமுறை இல்லையென்றால் என்ன நடக்கும் அகநிலை இன்னும் அதிகமாக இருக்கும் செயல்திறன் மதிப்பீட்டாளர் தனது சொந்த பார்வையில் அவ்வூழியரை மதிப்பிடுவார் தான் தொடர்பு கொள்ளும் குறிப்பிட்ட நேரத்தின் அடிப்படையில் அவரை மதிப்பிடுவார் எனவே இவற்றைத் தவிர்க்க அங்கு ஒரு பாதுகாப்பான தகவல் சேகரிப்பு தேவை பாதுகாப்பான தகவல் என்பது ஆதரவைக் கொண்ட நிரூபிக்கப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட சரியான மற்றும் புறநிலையாக எடுக்கப்பட்ட தகவல் அந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் சரியான மற்றும் புறநிலை முடிவுகளை எடுக்க முடியும் ஆனால் இது ஒரு முறையான நடைமுறை இல்லையென்றால் மற்றவர்களை எடைபோடுவதில் பிழைகள் இருக்கலாம் மற்றவர்களை எடைபோடுவதில் குறுக்குவழிகள் மேற்கொள்ளப்படலாம் அல்லது சொந்தக் கருத்தாக்கங்கள் இருக்கலாம் அங்கு ஹேலோ எஃபெக்ட் இருக்கக்கூடும் ஹேலோ எஃபெக்ட் இருந்தால் அந்த நபர் சரியாக எடைபோடப்படாமல் போகலாம் அல்லது ஒரு ஸிமிலாரிட்டி எஃபெக்ட் அல்லது கான்ராக்ட் எஃபெஸ்ட் இருக்கலாம்

இந்நிலையில் சரியான புறநிலை அடிப்படையிலான மதிப்பீட்டிற்கு வாய்ப்புகள் இருக்காது எனவே சரியான மற்றும் புறநிலை அடிப்படையிலான மதிப்பீட்டைச் செய்ய முறையான நடைமுறை நிச்சயம் தேவை ஊழியர்களுடன் தகவல்களைப் பகிர்ந்துகொள்வதும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான வழிகளைத் தேடுவதும் ஒரு செயல்முறையாகும் ஆனால் முன்பெல்லாம் இது ரகசிய அறிக்கை -யாகத் தான் இருந்தது இப்போது அப்படியில்லை மதிப்பீடு என்னவாக இருந்தாலும் அந்தத் தகவல் ஊழியர்களுடனும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காகப் பகிரப்படும் நாம் ஏன் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விவாதம் இங்கு எழலாம் உதாரணமாக ஒரு ஊழியர் இலக்குகளை அடைய முடியவில்லை ஆனால் அது அவருடன் விவாதிக்கப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் அங்கு ஒருதலைப்பட்ச முடிவே எடுக்கப்படும் அதாவது அவரது செயல்திறனில் குறைவுள்ளது ஆனால் அதற்குப் பல காரணங்கள் இருக்கலாம் நிறுவனக் காரணங்களும் இருக்கலாம் அவரது இலக்குகளை அடைய முடியாமல் போனதற்கு நிருவனம் பொறுப்பாக இருக்கலாம் எனவே அது சரியாக அறியப்பட வேண்டும் சில ஒப்புதல் பெற்று நடக்கவேண்டிய வேலைகளில் ஒப்புதல் பெறும் செயல்பாட்டின் தாமதமாவதை இங்கு அதற்கு ஒரு எளிய எடுத்துக்காட்டாகக் கொள்ளலாம் எனவே ஊழியர் ஒப்புதல் இல்லாத வரை செயல்பட முடியாது இந்தச் சூழ்நிலையில் என்ன தேவை இருக்கும் அதாவது நிறுவனத்தில் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது அவசியமாக இருக்கலாம் அதை நிர்வாகம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் செயல்முறை வேகமாக இருக்க முடியும் அது விரைவாகவும் வேகமாகவும் இருந்தால் ஊழியர்களின் மதிப்பீடு நன்கு செய்ய முடியும் செயல்திறன் மதிப்பீட்டின் நோக்கங்கள் என்ன ஊழியர்கள் நிறுவனத்தின் மிக முக்கியமானவர்கள் எனவே அவர்களின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் முக்கியம் ஏனென்றால் அவர்கள் வளர்ச்சியடையாத வரை அந்நிறுவனம் உருவாக முடியாது நிறுவனம் இதைப் புரிந்து கொள்ள வேண்டும்

அதாவது நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களின் செயல்திறனை மேம்படுத்த விரும்பினால் வெவ்வேறு வழிகளில் அவர்களை ஆதரிக்க வேண்டும் இதனால் அவர்கள் செய்யும் பணியில் வேரூன்றி நிற்க முடியும் ஒரு குறிப்பிட்ட ஆதரவை நிறுவனம் வழங்கினால் அதன் விளைவாக ஊழியர்களின் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணப்பெறலாம் ஊழியர்களின் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாடு என்ன வகையானதாக இருக்க வேண்டும் என்னும் தகவல் அவர்களின் செயல்திறன் மதிப்பீட்டிலிருந்து கிடைக்கும் மேலும் பயிற்றுனர் இந்த குறிப்பிட்ட தகவலை அடிப்படியாக வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பார் இரண்டாவது இழப்பீடுகள் தொடர்பான முடிவுகள் நான் முன்பே குறிப்பிட்டபடி அது வேலை மதிப்பீட்டில் உள்ளது வேலை மதிப்பீட்டில் நிறுவன கட்டமைப்பில் வரிசைமுறையில் வேலை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் நிறுவன கட்டமைப்பில் அவ்வேலை நிலைத்திருப்பதாகவும் மற்றும் வேலை உயர் மட்டத்தில் நீடிப்பதாகவும் இருந்தால் அதற்கான இழப்பீடு அதிகமாக இருக்க வேண்டும் சமவிகித இழப்பீடுகள் என்பது ஒரு ஊழியரிடம் அதிக செயல்திறன் இருந்தால் நிச்சயமாக ஊதியமும் அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது ஊழியர்களின் செயல்திறனின் நிலையை வைத்து தான் இழப்பீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் அது குறைவோ மிகையோ எதுவாகினும் இந்த இழப்பீட்டு முடிவுகளை சரியாக எடுக்க செயல்திறன் மதிப்பீடு உதவும் இந்த இழப்பீட்டு முடிவும் வளர்ச்சியின் போது ஊழியர்களுக்கு ஒரு வகையான ஆதரவாகும் மேலும் வளர்ச்சி என்பது பயிற்சியின் மூலப்பொருள் அடுத்து பதவி உயர்வு முடிவுகள் உள்ளன வரிசைமுறையில் ஒரு பணியாளரின் வளர்ச்சி என்பது செயல்திறன் மதிப்பீட்டு அறிக்கைகளின்படி நிர்ணயிக்கப்படுகிறது செயல்திறன் மதிப்பீட்டு அறிக்கைகளைப் பணியாளர் சரியான அர்த்ததில் எடுத்துக் கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்ள முடிந்தால் அதுதான் சரியான வளர்ச்சி என்ன வகை வளர்ச்சி சாத்தியம் மற்றும் பதவி உயர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டுமா அல்லது வழங்கப்படக்கூடாதா என்பன போன்ற முடிவுகள் அனைத்தும் செயல்திறன் மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் எடுக்கவேண்டும் என்பதை குறிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமாக இந்த செயல்திறன் மதிப்பீடு பயிற்றுனருக்கு பணியாளரின் செயல்திறனில் உள்ள இடைவெளியை அறிய உதவும் அப்படி ஏதேனும் இடைவெளி இருந்தால் பயிற்சி மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்களை வடிவமைக்க முடியும் எனவே பயிற்சி தேவை மற்றும் மதிப்பீடுகள் இந்த செயல்திறன் மதிப்பீடுகளைப் பயன்படுத்தித்தான் பெரும்பாலுமான நிறுவனங்களில் எடுக்கப்படுகின்றன எந்த வகையான பயிற்சி மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை அடையாளம் காண அவர்கள் இந்த செயல்திறன் மதிப்பீட்டைப் பயன்படுத்துகின்றனர் பெரும்பாலான நேரங்களில் அது ஊழியருடனும் விவாதிக்கப்படுகிறது அப்போதுதான் அவர் தன் செயல்பாட்டில் இருக்கும் வித்தியாசத்தை அறிந்துகொண்டு அதில் உள்ள இடைவெளியையும் உணரமுடிகிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா சில நேரங்களில் அவர் ஒப்புக் கொள்ளலாம் சில சமயங்களில் அவர் "இல்லை இதற்கு எனக்குத் திறமையில்லை என்று அர்த்தமல்ல நிறுவனத்தின் பல்வேறு காரணங்களால் தான் என்னால் எதிர்பார்த்த செயல்திறனை வழங்க முடியவில்லை" என்று கூறலாம் எனவே அந்த விவாதம் இருக்கும் அதன் அடிப்படையில் பயிற்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் வடிவமைக்கப்படும் இயற்கையாகவே ஊழியருக்கு அவரின் செயல்திறனில் உள்ள இடைவெளியைப் பற்றிய பின்னூட்டமும் வழங்கப்படும் செயல்திறன் மதிப்பீட்டின் நோக்கங்களில் ஒன்று பணியாளருக்கு பயிற்சி மற்றும் மேம்பாட்டுத் திட்டம் எங்கு தேவைப்படுகிறது எந்த வகையில் தேவை என்பதையும் வடிவமைத்து மேம்படுத்துவதும் அவற்றை ஆராய்வதும் ஆகும் வேலை மதிப்பீட்டைப் பற்றி நாம் பேசும்போது நிறுவன பகுப்பாய்வு நபர் பகுப்பாய்வு மற்றும் பணி பகுப்பாய்வு பற்றியும் பேசினோம் செயல்திறன் மதிப்பீட்டைப் பொறுத்தவரை தனிநபர் குழு மற்றும் நிறுவனம் பற்றியும் பேச வேண்டியுள்ளது அப்படிப் பார்க்கும்போது ஒரு நிறுவனத்தில் சாம்பியங்களும் இருப்பர் அல்லாதவர்களும் இருப்பர் அதனால் அவர்களின் கடந்தகால முயற்சிகளை நாங்கள் அங்கீகரிப்போம் அதன் அடிப்படையில்கூட ஒரு ஊழியரை தற்போது ஒரு சாம்பியன் என்று நாம் சொல்லலாம் சாம்பியன் எனப்படுபவர் தனது வேலையை நன்கு அறிந்தவராவார் ஒரு குறிப்பிட்ட வேலையைச் செய்யக்கூடிய நபர் ஒருவர் மட்டுமே என்ற நிலை ஒரு நிறுவனத்தில் இருந்தால் அதுவே கடந்த கால முயற்சிகளுக்கான தனிநபர் அங்கீகாரம் வளர்ச்சித் தேவைகளை அறிய இப்போதைய அங்கீகாரம் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் எந்த வகையான வளர்ச்சி தேவைப்படுகிறது என்பது முக்கியம் அணி என்பது ஒரு நிறுவனத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு நபரின் செயல்திறனும் மற்றவர்களின் செயல்திறனைப் பொறுத்தது இது ஒவ்வொருவரையும் மற்ற ஊழியர்களுடன் இணைக்கிறது மற்ற ஊழியர்களுடன் இணைப்பது ஒரு குழுவாக இல்லாதபோதும் எளிதாக இருந்தால் அது ஒரு குழுவல்ல அதுவே ஒரு அணி எனப்படும் உறுப்பினர்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பு ம் ஐக்கியம் ம் உள்ளதெனில் அங்கு ஒரு அணி இருப்பதைக் காணமுடியும் பின்னர் குறிக்கோளுடன் முயற்சிகளைச் சீரமைப்பது அனைவரும் பொதுவான நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை நோக்கி செயல்படுவது மறுபுறம் அணி உறுப்பினர்களுக்கு உந்துதல் கொடுப்பது போன்றவை ஒரு அணியின் சிறப்பம்சங்களாகும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளில் செயல்திறன் மதிப்பீடு சிறப்புப் பெறுவதன் காரணம் அது திட்டப்பணி களைச் சார்ந்திருப்பதால்தான் திட்டப்பணி அணி உறுப்பினர்களுக்கு உந்துதலை வழங்குகிறது ஏனெனில் அவர்கள் சீரமைப்பு செய்கிறார்கள் அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள் செயல்திறன் மதிப்பீட்டில் அவர்கள் எதில் சிறந்தவர்கள் எதில் அவ்வளவாகச் சிறக்க முடியவில்லை அவர்களின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பனவற்றை அறிந்து கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் அவர்கள் இனிமேற்கொண்டு எவ்வாறு செயல்பட வேண்டுமென்பதைத் தமக்குத்தாமே தீர்மானிப்பார்கள் அதுவே அவர்களுக்கு ஒரு உந்துதல் ஆகும் இவ்வாறாக செயல்திறன் மதிப்பீடு என்பது உந்துதல் அளிக்கவும் மற்றும் நிறுவன செயல்திறனை வளர்க்கவும் உதவுகிறது அடுத்தது நிறுவனம் ஒரு நிறுவனம் என்பது பயிற்சி மற்றும் மேம்பாடு மற்றும் அதுபோன்ற இன்னபிற சேவைகளின் மூலம் எட்டிப்பிடிக்கப்பட்ட மனித மூலதனத்தின் வளர்ச்சியாகும் ஒரு நிறுவனத்தில் உள்ள நபர்கள் முதலில் அதன் வளர்ச்சிகாக உருவாக்கப்படுகிறார்கள் அவர்கள் உருவாக்கப்பட்டால் நமக்கு ஒரு குழு கிடைக்கிறது அதிலிருந்து அணிகள் உருவாக்கப்படுகின்றன அணிகள் உருவாக்கப்பட்டால் நிறுவனத்திற்காக மனித மூலதனம் உருவாக்கப்படுகிறது அது வளங்களைச் சிறந்த முறையில் பயன்படுத்துகிறது வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தினால் அதற்கேற்ப அந்நிறுவனம் செயல்படும் இங்கு பயிற்சி மற்றும் மேம்பாட்டுக்காக எந்த வகையான செயல்திறன் தகவல் தேவைப்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது அது பண்பு அடிப்படையிலானதாக இருக்கலாம் செயல்திறன் மதிப்பீட்டு படிவத்தை எந்த வகையான அணுகுமுறை எந்த வகையான முன்முயற்சி எந்த வகையான படைப்பாற்றல் என்பனவற்றை கண்டறிய முடியும்படி வடிவமைக்க வேண்டும் அணுகுமுறை மற்றும் முன்முயற்சிகள் இருந்தாலும் அணுகுமுறையில் ஒரு இடைவெளி இருந்தால் அது அணி ஒருமுனைப்படுத்தல் அணுகுமுறை யைச் சார்ந்தே உள்ளது அணி ஒருமுனைப்படுத்தல் அணுகுமுறை ஆகியவற்றை வணிக விளையாட்டுகளுடன் மற்றும் பிற பயிற்சித் திட்டங்கள் மூலம் ஏற்புடைய வகை அணுகுமுறையாக நாம் உருவாக்க முடியும் அதாவது பண்பு அடிப்படையிலானவற்றை எளிதில் உருவாக்கலாம் சில ஊழியர்கள் மிகச் சிறந்த செயல்வீரர்களாக இருப்பர் ஆனால் அவர்கள் தனது சொந்தத் தளத்திலிருந்து எந்த முன்முயற்சிகளும் எடுப்பதில்லை எனவே ஒருவர் தன்னை அடையாளப் படுத்திக் கொள்ள வேண்டுமெனில் அவர் சில முன்முயற்சிகள் தொடர்பான பயிற்சி பெற வேண்டும் பெரும்பாலும் முன்முயற்சி எடு என்று யாருக்கும் சொல்லப்படமாட்டாது ஆனாலும் அது எப்போதும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது தான் அதன் அழகு இதே காரணத்தினால் தான் பல முதலாளிகள் தங்கள் துணை அதிகாரிகளுடன் மகிழ்ச்சி பெறுவதில்லை ஏனெனில் அவர்கள் முன்முயற்சிகளை எடுப்பதில்லை அவர்கள் சிறப்பாகச் செயல்படுவார்கள் துணை அதிகாரிகள் நான் நல்லது தானே செய்கிறேன் ஆனாலும் நான் பாராட்டப்படாததற்கு என்ன காரணம் என்று தெரியாதிருப்பர்

காரணம் மேற்பார்வையாளரின் எதிர்பார்ப்பு அவர்களிடமிருந்து எந்த முன்முயற்சியும் இல்லையென்பதாகும் எனவே அது அவர்களுக்குத் தெரிவிக்கப்பட வேண்டும் முன்முயற்சிகள் எடுப்பது என்பது பொதுவாக எதிர்பார்த்ததை விட பல மடங்கானது என்பதால் அது எப்போதும் ஒரு கூடுதல் அம்சம்தான் அதிகமாகத் திருப்பிகொடுக்கும் எண்ணமுள்ளவர்கள் நிச்சயமாக முன்முயற்சி எடுப்பார்கள் என்பதே பொதுவான கருத்து ஆனால் குறைவாகக் கொடுக்க விரும்புவோர் அல்லது கிடைத்தற்கு இணையாக மட்டுமே கொடுக்க விரும்புவோர் எப்போதும் முன்முயற்சி எடுக்க மாட்டார்கள் எனவே இந்தச் செயல்திறன் மதிப்பீட்டுத் தகவல் சுவாரஸ்யமான அம்சமாக இருப்பதால் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் தன் பணியிடத்தில் தான் முன்முயற்சி எடுக்க வேண்டும் எப்படி முன்முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று பார்ப்போம் சுற்றியுள்ளவர்களுக்கு என்ன வகையான பிரச்சினைகள் உள்ளது எனக் கண்டறிந்து அவர்களுக்கு நான் இந்தச் சிக்கலைத் தீர்க்க உதவ வேண்டும் என்று நினைத்து செய்யும் செயலில் நிச்சயமாக முன்முயற்சி உள்ளது எனக் கொள்ளலாம் படைப்பாற்றல் என்பது அடுத்த முக்கியமான தகவல் அதாவது ஏதேனும் படைப்பாற்றல் இருக்கிறதா இல்லையா படைப்பாற்றல் இருந்தால் நிச்சயமாக அந்நபர் கூடுதலாக மதிப்பீடு செய்யப்படுவார் என்பதில் ஐயமில்லை படைப்பாற்றல் எனும் பண்பு ஒருவரது நடத்தை அடிப்படை யிலானதாகத் தான் இருக்கும் நடத்தை அடிப்படையிலானது என்றால் என்ன வாய்மொழி தூண்டுதல் மூலம் தொழிலாளர்களைத் தங்களது படைப்பாற்றலை வெளிப்படுத்த வைப்பது எனவே படைப்பாற்றலில் ஏதேனும் இடைவெளி இருந்தால் அதை நம்மால் கண்டறிய முடிந்தால் முதலில் முதலாளிகளுக்குப் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அதனடிப்படையில் அவர்கள் வாய்மொழி வற்புறுத்தலை செய்வார்கள் அது எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும் எதிர்மறையாக இருக்கக்கூடாது நேர்வழியில் உயர்ந்தவர்கள் எப்போதும் தங்களின் கீழ்படிந்தவர்களுக்கு வாய்மொழி தூண்டுதலாகப் பயிற்சியளிக்க முடியும் சரியான நேரத்தில் இதைச் செய்யவேண்டியது மிக முக்கியம் செயல்திறன் மதிப்பீட்டின் தனிப்பட்ட தகவல்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சொல்லிவிடக் கூடாது ஆறு மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் ஒரு மதிப்பீட்டிற்கு நேரமாகும்போது சொன்னால் போதுமானது அந்நபர் சரியான நேரத்தில் தொடர்பு கொள்ளப்படாவிட்டால் எதிர்பார்த்த எந்த மாற்றமும் இருக்காது அப்படித் தொடர்பு கொள்ளும்போதும் அவரிடம் நீங்கள் உங்கள் திறனை மேம்படுத்த வேண்டிய நேரம் இது என்று தெளிவான தகவலை அளித்துவிடவேண்டும் அடுத்து முடிவெடுப்பது என்றால் என்ன ஒருவரிடம் எந்த வகையான முடிவெடுக்கும் பாணி உள்ளது என்பதை அறிய செயல்திறன் மதிப்பீடு உதவுகிறது சரியான முடிவெடுக்கும் பாணி இருந்தால் ஒருவரால் நிச்சயமாக நல்ல முடிவுகளைச் சரியான நேரத்தில் எடுக்கமுடியும் இப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பதன் விளைவு என்னவாக இருக்கும் விற்பனைத் துறையில் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் சரியான முடிவால் விற்பனைப் பொருளானது சரியான வாடிக்கையாளருக்கு சரியான நேரத்தில் விற்கப்பட்டுவிடும் அதனால் வாடிக்கையாளர்களின் திருப்தியைப் பெற முடியும் வாடிக்கையாளர்களின் அதிருப்தியால் வரும் செலவுகளைக் குறைக்க முடியும் வாய்மொழி தூண்டுதல் மூலம் பண்பு உருவாகிறது நேர்மறையான நடத்தை உருவாகிறது ஒரு நல்ல அணுகுமுறை உருவாகிறது நிறுவனமும் தனது ஆதரவான நடத்தையை கொடுக்கிறது இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள் செலவு குறைகிறது இதன் அடிப்படையில் அவ்வப்போது தனிப்பட்ட செயல்திறன் தகவல்கள் பயிற்றுனருக்கு எப்போதெல்லம் தேவைப்படுகிறதென்று அறிந்து கொள்ளலாம்

செயல்திறன் மதிப்பீட்டின் செயல்முறை என்னவென்று பார்ப்போம் முதலில் செயல்திறன் தரநிலைகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளவேண்டும் ஒரு ஊழியர் என்ன செய்ய வேண்டும் அவர் என்ன சாதிக்க முடியும் அவர் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பன போன்ற தகவல்கள் முதலில் அவருக்குத் தெரிவிக்கப்பட வேண்டும் அவரது செயல் திறன் என்னென்ன தரங்களில் சரிபார்க்கப் படுகிறதென்பதை அவருக்கு சரியாகவும் தெளிவாகவும் பகிர வேண்டும் செயல்திறனில் தரம் குறைந்திருப்பது குற்றமில்லை ஆனால் தரக்குறைவான செயல்கள் குற்றமாகும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இலக்கை வைத்திருப்பது எப்படி பணியிடத்தில் ஒருவர் எவ்வாறு மிகச் சரியான நேரத்தில் மிகச் சிறந்ததைச் செய்ய முடியும் என்பனவெல்லாம் மிகச் சரியான பயிற்சி மூலம் கற்கலாம் அதாவது சரியான நேரத்தில் இது தான் சரியான செயல்திறன் என்று தெரிந்துகொள்ளவும் உண்மைக்கும் எதிர்பார்ப்பிற்கும் இடையில் உள்ள இடைவெளியைப் பயிற்சி கொண்டு தெரிந்துகொள்ளலாம் அவரது பண்பில் உள்ள இடைவெளிகள் எவை எனக் கண்டறிந்து குணாதிசயங்கள் மற்றும் நடத்தை அடிப்படையிலான இடைவெளிகளைக் கண்டறிந்து மதிப்பீடு செய்த தரங்களை அவருக்குத் தெரிவிக்க வேண்டும் ஒரு வேலையைச் செய்யத் தேவையான பண்பு மற்றும் நடத்தை தொடர்பான பல தகவல்கள் அவர்களுக்குத் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் ஒருவரின் இயல்பான நடத்தைக்கும் பயிற்சி பெற்ற நடத்தைக்கும் இடையில் பெரும் வித்தியாசம் இருக்கும் அது சிலசமயம் நிறுவன நடத்தையுடன் பொருந்தக்கூடிய நடத்தையாக இருக்காது எனவே அது நிறுவனமுடிவுகளுடன் பொருந்தாது ஆனால் இதை முன்னமே கருத்தில் கொண்டு அவர்களிடம் இதுதான் தரநிலை இந்த வழிமுறைகளால் நீங்கள் அந்த தரத்தை அடைய முடியும் என்று சொன்னால் அது பயிற்சித் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் பின்னர் அதே நபர் தன் செயல்பாட்டில் அதிசயக்கத்தக்க முடிவுகளைக் கொடுக்க முடியும் உண்மையான செயல்திறன் இடைவெளி தரநிலைகளுக்கு இடையிலான இடைவெளி மற்றும் இதற்கிடையிலான இடைவெளி ஆகியவற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் தரநிலைக்கும் உண்மையான செயல்திறனுக்கும் இடையில் இடைவெளி இருந்தால் நாம் எப்பகுதியில் அந்த இடைவெளி காணப்படுகிறதென்று அடையாளம் கண்டு கொண்டு உண்மையான செயல்திறனை தரங்களுடன் ஒப்பிட்டு இனி எதிர்பார்க்கப்படும் மதிப்பீட்டைப் பற்றி அவருடன் விவாதிக்கலாம் இந்த விஷயத்தில் இந்தத் தரம் எதிர்பார்க்கப்பட்டது அது தங்களின் செயல்பாட்டில் இல்லை அதை சரி செய்ய இதனை செய்யவேண்டும் என்று அறிவுறுத்தலாம் தேவைப்பட்டால் சரியான நடவடிக்கை எடுப்பது ஒரு பயிற்சி எனவே பயிற்சித் தேவை அடிப்படையில் அவர்கள் செயல்திறன் தரங்களைப் பற்றி அறிந்திருக்கிறார்களா என்பது மிக முக்கியம் இங்கே சமர்ப்பிப்பு என்பது முற்றிலும் நம்பத்தகாதது அல்ல அது யதார்த்தமாக இருக்க வேண்டும் அது நெகிழ்வானதாக இருக்க வேண்டும் ஆனால் அது எட்டக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இங்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த தரநிலைகள் அடையக்கூடிய தரநிலைகளாக இருக்கவேண்டும் என்பதே இவை நம்பத்தகாத தரநிலைகளாக இருக்ககூடாது இவ்வாறாக நாங்கள் தரங்களை தீர்மானித்தவுடன் ஊழியர்களைத் தொடர்புகொள்கிறோம் உண்மையான மற்றும் இந்தத் தரங்களின் அடிப்படையிலான செயல்திறனை ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் உண்மையான செயல்திறனை நிலையான செயல்திறனுடன் ஒப்பிடுகிறோம் பின்னர் இந்த இடைவெளி சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் பயிற்சி அளிக்கும் மற்றும் இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கான பயிற்சியாக இருக்கும் அது சில நேரம் தேவைகளை அடையாளம் காண்பதற்கான அருமையான கருத்தாகவும் இருக்கும் இந்த செயல்முறை அணிச் செயல்திறனுக்கும் பொருந்தும் ஒரு அணி செயல்படுவதற்கும் அணித் தரநிலைகள் உள்ளன அணியுடன் தொடர்பு கொண்டு அதன் உண்மையான செயல்திறனை அளவிடலாம் பின்னர் உண்மையான செயல்திறனை எதிர்பார்க்கப்பட்ட தரங்களுடன் ஒப்பிட்டு மதிப்பீட்டைப் பற்றி விவாதிக்கலாம் இவ்வாறாக ஊழியர்கள் தங்களுக்கு எங்கே குறைபாடுள்ளது என்பதை அறிந்துகொள்வர் பின்னர் குறிப்பிட்டவகைப் பயிற்சித் திட்டங்களின் மூலம் எங்கு என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வார்கள் இப்போது ஒரு கேஸ் ஸ்டடி உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் இவை எல் டி L T நிறுவன ஊழியர்களின் செயல்திறன் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் ஆகும் பொறியியல் நிறுவனமான லார்சன் மற்றும் டூப்ரோ ஒரு திறன் மேட்ரிக்ஸை உருவாக்கியுள்ளனர் அதன் பணியாளர்களின் செயல்திறன் மற்றும் மேம்பாட்டுத் தேவைகளை அளவிட நிர்வாக மட்டங்களில் வேறுபடும் 73 திறன்களை அந்நிறுவனம் பட்டியலிடுகிறது 73 திறன்களின் இந்த பட்டியல் அந்த வேலை மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வேலையின் எதிர்பார்ப்புகளை அடிப்படையாகக் கொண்டது இந்த குறிப்பிட்ட நிலைப்பாட்டால் செய்யப்பட வேண்டிய பணியின் அடிப்படையில் 73 திறன்களின் இந்த உள்ளீடுகளையும் அப்பட்டியலில் சேர்த்துள்ளனர் பட்டியலிடப்பட்ட ஒவ்வொரு திறனும் அறிவு திறன் மற்றும் பண்புகளுடன் தொடர்புடையது பண்பு மற்றும் நடத்தை அடிப்படையாகக் கொண்ட அறிவு திறன் மற்றும் பண்புக்கூறுகள் தான் இதன் உள்ளடக்கங்கள் இவையே குறிச்சொற்களும் ஆகின்றன அதாவது அறிவு மற்றும் திறன்கள் மற்றும் செயல்திறன் மதிப்பீட்டை நீங்கள் அளவிட விரும்பினால் பணியாளர் அந்த குறிப்பிட்ட அளவிலான அறிவைக் கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை அடையாளம் காணவும் அந்த குறிப்பிட்ட திறன்கள் இருக்கிறதா இல்லையா அந்த குறிப்பிட்ட பண்புக்கூறு இருக்கிறதா இல்லையா என்பதை அடையாளம் காணவும் இந்த மேட்ரிக்ஸ் உதவும் நிறுவனம் தனிப்பட்ட ஊழியர்களை பட்டியலிடப்பட்ட திறனாளர்கள் மற்றும் எந்தத் திறனுமில்லாதவர்களின் செயல்பாட்டை நிர்வாக மற்றும் நடத்தை திறன் இடைவெளிகளில் மதிப்பீடு செய்கிறது நிறுவனம் மதிப்பீடு செய்திருப்பது பட்டியலிடப்பட்ட திறன்களை மட்டுமே குறிக்கிறது பின்னர் அவை செயல்படுத்தப்படுகின்றன நிர்வாக நடத்தை மற்றும் நடத்தை திறன் இடைவெளிகள் இவ்வாறு களையப்படுகின்றன அதில் ஒரு செயல்பாட்டு இடைவெளி இருந்தால் செயல்பாட்டு வகைப் பயிற்சி வழங்கப்படும் நிர்வாகத் திறன் இடைவெளி இருந்தால் நிர்வாக வகைப் பயிற்சி மற்றும் நடத்தை திறன் இடைவெளிகள் இருந்தால் அந்த வகை பயிற்சி வழங்கப்படும் பின்னர் ஒவ்வொருவருக்கும் எனத் தனித் தனியாக வலுவூட்டல் வழங்கப்படுகிறது அவர்களில் யாருக்காவது குறைபாடு இருப்பதைக் கண்டுபிடிக்கும்போதெல்லாம் தனித் தனியாக வலுவூட்டல் வழங்கப்படும் மேட்ரிக்ஸ் வர்த்தகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் ஒருபுறம் மூலோபாயம் மறுபுறம் பயிற்சித் தேவைகள் மூலோபாயத் தேவைகள் ஒன்றாக நிறுவனத்தின் மேம்பாட்டுக் கொள்கைகளை இயக்குகின்றன எனவே வர்த்தக யுக்திகளுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸ் அதனால் மிக முக்கியமானதாகக் கருதப்படுகிறது ஆளுமைப் பண்புகள் வணிக யுக்திகளுடனான பண்புக்கூறுகள் நிறுவன இலக்குகளுடனான தனிப்பட்ட குறிக்கோள்கள் அனைத்தையும் வணிக யுக்திகளுடன் இணைக்கப்பட வேண்டும் இவையனைத்திலும் ஒரு இடைவெளி உள்ளது அந்த இடைவெளியும் உண்மையான எதிர்பார்ப்பில் உள்ளது உண்மையான செயல்திறன் மற்றும் எதிர்பார்த்த செயல்திறன் எதுவாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இடைவெளி இருந்தால் அது மற்ற மூலோபாய தேவைகள் குறித்த பயிற்சி தேவைகளை அடையாளம் காண உதவி புரியும் எனவே இந்த பயிற்சித் தேவைகள் அனைத்தும் குறிப்பிட்ட அடிப்படையில் அடையாளம் காணப்பட வேண்டும் வணிக மூலோபாயம் மற்றும் மேட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் மேட்ரிக்ஸ் என்பது திறன்களுக்கும் தனிப்பட்ட செயல்திறனுக்கும் இடையிலான உறவாகும் மேலும் அவை நிறுவனத்தின் மேம்பாட்டுக் கொள்கைகளை இயக்கும் பயிற்சி மேம்படுத்தப்பட வேண்டிய இனங்களைக் கண்டுகொண்ட பின் குறைபாட்டிலிருந்து விடுவித்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்கான செயல்முறையை எளிதாக்குகிறது செயல்திறன் மூலோபாயம் செயல்திறன் மதிப்பீடு இவற்றின் இடைவெளி கண்டுபிடிக்கப்படும் போதெல்லாம் அதிலிருந்து விடுவிப்பதற்கான தேவை இருக்கும் அதற்கு கற்றல் மற்றும் மீள்திறன் ஆகியவை செய்யப்படும் இந்த நடைமுறை மீண்டும் மீண்டும் ஊழியர்களின் பல்வேறு காலத்திற்கு தொடரும் தங்களை வளர்த்துக் கொள்ள உந்துதல் கிடைக்கப் பெற்று அவர்களுக்கு மிகவும் பயன்பெறத் தக்கவண்ணம் செயல்படும் ஜப்பானிய வெள்ளைப் பொருட்களில் மேஜர் கீ ரிசல்ட் ஏரியா key result areas க்களால் இயக்கப்படும் செயல்திறன் மதிப்பீட்டு முறையை உருவாக்கியுள்ளது சில நிறுவனங்களில் பாரம்பரிய பாணியில் அவர்களின் செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படுவதில்லை அவை குறிப்பிட்ட KRA க்களாகத் தான் அறியப்படுகின்றன முதலாளியின் செயல்திறன் மதிப்பீட்டில் இந்த சிறந்த நடைமுறைகளை அவர்கள் செய்கிறார்கள் KRA க்கள் அடிப்படையிலான செயல்திறன் உலகளாவியதாகும் வர்த்தகக் குறிக்கோள்கள் செயல்திறன் குறிக்கோள்கள் வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவுடன் செயல்படுதல் மற்றும் நடத்தை ஆகியவற்றை அது விவரிக்கின்றது மேலும் இவை ஆண்டின் தொடக்கத்தில் பணியாளர் மற்றும் அவரது மேலாளரால் கூட்டாக தீர்மானிக்கப்படுகின்றன ஏ க்கள் முக்கிய முடிவுகள் தொடர்பானவை ஆதலால் அதிக கவனம் செலுத்தப்படும் அதுவே எந்த இலக்கு கொண்ட வணிகமாயினும் அதன் செயல்பாட்டு மற்றும் நடத்தை எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று அம்சங்கள் கவனத்தில் கொள்ளபடும் மேலும் அவை பொருந்துகின்றனவா அல்லது பொருந்தவில்லையா என ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஊழியர்கள் மற்றும் அவரது மேலாளரால் பரிசீலனை செய்யப்படும் அவை பொருந்தவில்லை என்றால் நிச்சயமாக சரிப்படுத்தும் திட்டத்திற்கான பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படும் இது எழுதப்பட்ட வடிவமைப்பில் கட்டமைக்கப்பட்ட பயிற்சி முறையாக செயல்படுத்தப்படும் இந்த KRA க்கள் பின்னர் பணியாளரின் முன்னேற்றத்தை உருவாக்கப் பயன்படுகின்றன இதன் விளைவாக செயல்திறன் இடைவெளிகளை தொடர்புடைய பயிற்சி உள்ளீடுகளின் உதவியுடன் சரிசெய்ய முடிவு செய்யப்படுகிறது அந்த குறிப்பிட்ட KRA க்களில் சரியான பொருத்தம் இல்லாவிட்டால் இந்த அணி அப்பணியாளரின் முன்னேற்றத்தை முடிவுகளின் அடிப்படையில் கண்டுபிடித்து அதன் தொடர்புடைய பயிற்சி உள்ளீடுகளின் உதவியுடன் செயல்திறன் இடைவெளிகளைச் சரிசெய்ய நிறுவனம் முடிவு செய்கிறது தொடர்புடைய பயிற்சி உள்ளீடுகள் வழங்கப்பட்டால் நிச்சயமாக அந்த இடைவெளிகள் பூர்த்தி செய்யப்படும் ஏ க்களும் எளிதில் அடையப்படும் இந்த திறன் வரபடத்தின் அடிப்படையில் முக்கிய முடிவுகள் பெறப்படும் க்கள் மற்றும் திறன் வரைபடங்கள் பொருந்தினால் முடிவுகள் எடுக்கப்படும் நேஷனல் பானாசோனிக் நிறுவனம் தனது பணியாளர்களை மீள் திறன் செய்வதற்காக இந்தச் செயல்முறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது ஏனெனில் விலையுயர்ந்த மிட்கேர் வேலைக்குத் தேர்ந்தெடுப்பதை விட அதன் சொந்த மரங்களை வளர்ப்பதில் நம்பிக்கை உள்ளது எனவே அவர்கள் இடைவெளிகளைக் கண்டவுடன் நிர்வாகம் பயில்வோரை பணியமர்த்துகிறார்கள் பின்னர் அவர்களின் KRA க்களை உருவாக்குகிறார்கள் அவர்களிடம் தான் நிறுவனம் வரையறுத்த இலக்குகளை அடைய முடியுமா அல்லது முடியாதா என்பதை அடையாளம் காணுகிறார்கள் அவர்களால் சாதிக்க முடியாவிட்டால் அதற்கான குறிப்பிட்டவகைப் பயிற்சித் திட்டங்களை உருவாக்குகிறார்கள் பயிற்சி திட்டங்களுடன் அவர்கள் அந்த KRA க்களை உருவாக்கவும் வலுப்படுத்தவும் அதன் வாயிலாக இலக்குகளை அடையவும் சிறந்த செயல்திறனை கொண்டுவரவும் உருவாக்கப்படுகின்றன இறுதியாக நாம் செயல்திறன் மதிப்பீடுகளின் நிர்வாகப் பயன்பாடு பற்றிப் பேசப்போகிறோம் அது நிறுவனத்தின் உண்மைச் செயல்திறன் மற்றும் ஆவணமாக்கப்பட்ட செயல்திறன் மதிப்பீட்டில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க உதவும் மற்றும் சட்டரீதியிலான பாதுகாப்புக்கு எங்கு வேண்டுமானாலும் இக்கருத்துத்துக்கள் தேவைப்படலாம் போனஸ் மற்றும் தகுதி முறையை உருவாக்குவதற்கான ஒரு பகுத்தறிவு அடிப்படையாக அது விளங்கும் மதிப்பீட்டுப் பரிமாணம் மற்றும் தரநிலைகள் மூலோபாய இலக்கு களை செயல்படுத்தவும் செயல்திறன் எதிர்பார்ப்புகளை தெளிவுபடுத்தவும் உதவும் மேலும் இது வளர்ச்சி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வளர்ச்சி நோக்கங்கள் என்னவாக இருக்கும் செயல்திறன் மதிப்பீடு தனிப்பட்ட கருத்துக்கு பயன்படுத்தப்படும் மக்கள் தங்கள் தவறுகளை சரிசெய்து முன்னேற உதவும் அவர்களின் தனித்துவமான வலிமையில் அதிக கவனம் செலுத்த பயன்படும் செயல்திறன் நிலைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மறுசீரமைத்தல் ஊழியர்களின் செயல்திறனை மேம்படுத்த ஊக்குவிக்கும் எனவே இது ஒரு மேம்பாட்டு செயல்முறை இருக்கும் மேலும் அவர்களின் தவறுகள் தனித்துவமான பலன்கள் பயிற்சித் திட்டங்கள் மூலம் செயல்திறன் அளவை மறுசீரமைத்தல் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் பயிற்சித் திட்டங்களின் பங்கு என்னவெனில் ஊழியர்களின் இலக்குகள் மற்றும் குறிக்கோள்களை அடைவதில் குறைபாடு உள்ளவர்கள் இந்த குறிப்பிட்ட செயல்முறைக்குச் சென்றால் அங்கு ஊக்குவிக்கப் பெறுவார்கள்

அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் அதன் விளைவாக அவர்களின் செயல்திறன் மதிப்பீடு செய்யவும் அதன் வாயிலாக நிறுவன இலக்குகளை அடையவும் மதிப்பீடு செய்யப்படுகிறது பின்னர் மதிப்பீடு மற்றும் குறிக்கோள்கள் இவ்விரண்டிற்குமிடையிலான இடைவெளி அடையாளம் காணப்படுகிறது பின்னர் குறிப்பிட்ட இடைவெளியைக் களைவதற்கான ஆதரவு வழங்கப்படும் இதன் விளைவாக பயிற்சித் திட்டங்களை வடிவமைக்க முடியும் முன்னேற்றப் பகுதிகளை ஊழியர்களுக்காக அடையாளம் காணலாம் பின்னர் அது பயிற்சித் திட்டங்களை நடத்துவதற்கும் பயிற்சித் தேவைகளை அடையாளம் காண்பதற்கும் பயன்படுத்தப்படலாம் செயல்திறன் மதிப்பீட்டின் உதவியுடன் அடிப்படையில் பயிற்சித் தேவை மதிப்பீட்டைச் செய்யலாம் என்று கூறி இவ்வுரையை முடித்துக் கொள்கிறேன்